மாணவர்களை வரவேற்கிறேன் நாம் பொருள் மாறுபாடுகளை பற்றி கற்றுக் கொண்டு வரும் இந்த வேளையில் சென்ற வகுப்பில் நாம் பல வகையான மாறுபாடுகளையும் அதன் சிக்கல்களையும் அறிந்து கொண்டோம் சில மாறுபாடுகளை நான் போன வகுப்பில் பேசியிருந்தேன் அதனுடைய மீதமுள்ள பகுதியை இங்கே நாம் பேசப் போகிறோம் இங்கே நாம் மாறுபாடுகளின் சிக்கல்களையும் விரிவாகக் கண்டோம் பின்னர் பொருள் மாறுபாடுகளின் உள்ள வித்தியாசமான பிரச்சனைகள் என்ன என்பதை கணக்கிடும் போது இங்கே நாம் சொல்லக்கூடிய பிரச்சனை என்பது பொருட்களின் எடை பற்றியது பொருள் கலவையின் நிலையான எடை மற்றும் உண்மையான எடை இவற்றில் உள்ள வித்தியாசம் அது ஒன்றுக்கொன்று எவ்வாறு தொடர்புடையது என்பதை பற்றி கணக்கிட போகிறோம் எனவே இந்த சிக்கலை செய்யும்போது நாம் இந்தச் சிக்கலைப் பற்றி எச்சரிக்கையாக அதே சமயத்தில் பொருள் மாறுபாடு பற்றி மிகத்தெளிவான ஒரு சிந்தனையுடனும் இருக்கிறோம் எனவே முந்தைய வகுப்பில் நான் ஆரம்பித்த மற்றும் தீர்த்து வைத்த சிக்கல்கள் என்பது பொருள் செலவு மாறுபாடு இந்த இணக்கமான சூழ்நிலையில் அதே பிரச்சனைக்கு விரையம் பற்றியும் அதனுடைய ஆரம்ப கையிருப்பு மற்றும் இறுதி கையிருப்பு ஆகியவை நமக்கு ஆரம்ப கையிருப்பு விலை தரப்படவில்லை எனவே நாம் ஒரு விலையை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது பின்னர் அதைக்கொண்டே முன்னேறி சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளது இதுபோன்ற எல்லா விஷயங்களிலும் நாம் கையாள வேண்டியது மற்றும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பதை போன வகுப்பில் நான் பேசியிருக்கிறேன் அவற்றின் சிக்கல்கள் அவற்றை கணக்கிடும் முறைகள் என்றால் முதலில் மாறுபாடுகள் அதில் முதலாவதாக பொருள் செலவு மாறுபாடு பொருள் செலவு மாறுபாடு என்பது 286 25 சாதகமானது என்று கண்டறிந்தோம் சரி எனவே பொருள் செலவு அதனுடைய மாறுபாடு என்றால் பொருள் செலவு என்பது நாம் எதிர்பார்க்கக் கூடியது ஏனென்றால் நிலையான செலவு மற்றும் உண்மையான செலவு நாம் நமக்கு ஏற்பட்ட செலவு அதன் பின்னர் நாம் உற்பத்திக்கு சென்றோம் அங்கே சில வேறுபாடுகளை அறிந்தோம் பின்னர் நமது உண்மையான செலவு என்பது ரூபாய் 286 25 சாதகமாக வந்தது இது சாதகமான மாறுபாடு சரி சாதகமான மாறுபாடு என்பதை நான் வலியுறுத்துகிறேன் மாறுபாடு என்றாலே மாறுபாடு தான் அது சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் ஆனால் இரண்டு விஷயத்திலும் அதற்கான காரணத்தை நாம் பார்க்கவேண்டும் சரி எனவே இதன் காரணங்கள் மற்றும் பல விஷயங்களை கண்டறிவதற்கு முன்பாக நாம் இன்ன பிற மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பார்க்க வேண்டும் இதில் அடுத்த மாறுபாடு என்பது இங்கே நாம் பார்க்கப்போவது பொருள் விலை மாறுபாடு சரி பொருள் விலை மாறுபாடு என்பதை நான் ஏற்கனவே சொல்லியது போல அதனுடைய வழிமுறை என்ன அதனுடைய சூத்திரம் என்ன பொருள் விலை மாறுபாட்டை இப்போது கணக்கிடுவோம் இப்போது நாம் இரண்டு முக்கியமான விஷயங்கள் செலவு பற்றி பார்க்கப் போகிறோம் செலவு என்பது இரண்டு முக்கியமான விஷயங்கள் செலவில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் ஒன்று விலை மற்றது அளவு சரி எனவே இப்போது நாம் செலவு மாறுபாட்டை எடுத்துக்கொள்ளும்போது நாம் எப்போதும் அளவு என்பதை விலையால் பெருக்கி செலவினத்தை கண்டு கொள்வோம் இது நிலையான மற்றும் உண்மையான செலவினங்களுக்கும் பொருந்தும் இங்கே மாறுபாடுகள் என்பதை நிலையான பொருள் செலவு மாறுபாடு மற்றும் உண்மையான பொருள் செலவு மாறுபாடு இந்த விஷயத்தில் மேலும் நாம் துண்டித்து பார்த்தால் பொருள் செலவு மாறுபாடு என்பது மேலும் இரு வகையாக மாறுபடுகிறது முதல் மாறுபாடு என்பது பொருள் விலை மாறுபாடு மற்றும் இரண்டாவது மாறுபாடு என்பது பொருள் உபயோக மாறுபாடு அல்லது பொருள் அளவு மாறுபாடு இப்போது பொருட்செலவு மாறுபாடு என்பது 286

உண்மை உபயோகத்தின் நிலையான விலையுடன் பெருக்கும்போது இவ்வாறாக வேலை செய்கிறது இங்கு சூத்திரத்தின் செயல்பாடு என்ன உண்மை உபயோகம் பெருக்கல் நிலையான விலை கழித்தல் உண்மையான விலை எனவே நாம் இங்கு அதற்கு நிகரான வேலையை செய்கிறோம் நிலையான விலை என்பது உண்மையான உபயோகமான 830 கிலோ இதற்கு ரூபாய் 30 கிலோ விலை ரூபாய் நாலு மொத்தம் 3320 என்பது அதனுடைய கடைசி தொகை இதிலிருந்து உண்மை விலை என்பதை உண்மை உபயோகம் மற்றும் உண்மை விலை என்பது உண்மை உபயோகம் எனவே இந்த விஷயத்தில் உண்மை விலை உண்மை உபயோகத்திற்கு உண்டானது என்பது இங்கு உண்மை விலை மற்றும் உண்மை உபயோகம் எவ்வளவு எனவே இதனை நாம் இரு கூறாக பிரிக்க வேண்டும் முதலில் 35 கிலோ இது ஆரம்ப கையிருப்பு எனவே முதல் எண்ணிக்கை 35 கிலோ என்பது ஆரம்ப கையிருப்பு அதனுடைய விலை ரூபாய் நாலு ஒரு கிலோவிற்கு எனவே இது எவ்வாறு வேலை செய்கிறது அதனுடைய முடிவு தொகை என்பது 140 சரி இரண்டாவது விஷயத்தில் இங்கே நமக்கு மீத பொருள் எவ்வளவு மொத்தம் 795 கிலோ 795 கிலோ என்பதை நான் அடைப்புகுறிக்குள் இட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் பொருளை கொள்முதல் செய்த விலை என்பது ஒரு கிலோவிற்கு 4 25 எனவே இது எவ்வாறு வேலை செய்தது என்றால் 795 கிலோ என்பது ரூபாய் 4 25 ஒரு கிலோவிற்கு என்று கணக்கெடுக்கும் போது மொத்தம் 3378 75 எனவே இப்போது மொத்தம் எவ்வளவு இப்போது மொத்தத்தை எடுத்துக் கொண்டோமேயானால் அது இறுதியில் நாம் கணக்கீடு செய்த 2 பொருட்களின் மொத்த விலை 3518 75 கடைசியில் நாம் பொருள் விலை மாறுபாட்டை கணக்கிட வேண்டும் பொருள் விலை மாறுபாடு MPV என்பதை பொருள் A எவ்வளவு பொருள் விலை மாறுபாடு MPV என்பது A விற்கு எவ்வளவு அது மொத்தம் 198 75 எனவே இங்கு ரூபாய் 198 75 என்பது நமக்கு பாதகமாக வந்துள்ளது இது எதிர்மறையானது மற்றும் பாதகமானது எனவே இந்த விஷயத்தில் முதலில் நமக்கு ஒரு யோசனை அல்லது தகவல்கள் நமக்கு தெரிவிப்பது இந்த விஷயத்தில் உள்ளீடு செய்த பொருள் A ஆனால் நாம் இதற்கு சற்று அதிகமான விலை கொடுத்து பொருளை வாங்கியுள்ளோம் இது நிலையான விலையை காட்டிலும் அதிகம் எனவே இதில் தயாரிப்பு என்பது காரணமில்லை உள்ளீடு என்பதும் காரணமில்லை ஆனால் இதில் செலவு மட்டும்தான் காரணமாக உள்ளது எனவே இது போன்ற பொருள் B பொருள் Bக்கு நாம் கணக்கீடு செய்ய வேண்டும் எனவே மீண்டும் இங்கே எழுதுகிறோம் நிலையான விலை என்பது உண்மையான உபயோகத்திற்கு உண்மையான உபயோகத்திற்கு நிலையான விலை என்றால் இங்கே பொருள் பின் உபயோகம் 1190 உபயோகித்த அளவு உண்மையில் 1190 அதன் விலை ரூபாய் 3 இது எவ்வளவு என்றால் 3570 என்னுடைய நிலையான விலை என்பது உண்மையான உபயோகமான 1190 கிலோ அதற்கு உண்டான விலை 3 என்பது 3570 இங்கே நாம் உண்மையான உபயோகத்தின் உண்மையான விலையை கழித்திட வேண்டும் மீண்டும் இப்போது கணக்கிட்டால் இதனுடைய ஆரம்ப கையிருப்பு 40 கிலோ இதனை நான் அடைப்புகுறிக்குள் எடுத்துக் கொள்கிறேன் இப்போது நான் ஆரம்ப கையிருப்பு 40 கிலோ அதனுடைய விலை ஒரு கிலோவிற்கு 3 ஒரு கிலோவிற்கு ரூபாய் மூன்று என்றால் மொத்தம் எவ்வளவு 40 பெருக்கல் 3 120 ரூபாய் மேலும் 1150 கிலோ என்பது மொத்த கொள்முதல் எனவே 1150 கிலோ என்பதை நாம் வாங்கிய விலை ஒரு கிலோவிற்கு 2 5 இது எவ்வளவு வருகிறது அது 1150 பெருக்கல் 2 5 என்பது 2875 எனவே இந்த இரண்டு எண்களையும் நாம் ஒன்றாக எடுத்து பார்க்கும்போது அதனுடைய கடைசி தொகை என்பது நிலையான விலை இதற்கு உண்மையான உபயோகம் 3570 எனவே உண்மையான உபயோகத்தின் உண்மையான விலை எவ்வளவு இந்த இரண்டின் மொத்த கூட்டு தொகை 2995 எனவே கடைசியில் பொருள் விலை மாறுபாடு என்பது MPV என்பது பொருள் B இதற்கு எவ்வளவு என்றால் 575 இந்த 575 என்பது சாதகமான மாறுபாடு இப்போது நமக்கு ஒரு யோசனை கிடைத்திருக்கிறது இந்த இரண்டு உள்ளீடு மே பொருள் A மற்றும் B ஏன் சாதகமாக வந்துள்ளது என்றால் அது நமது பொருள் செலவு மாறுபாட்டினால் இந்த மாறுபாடு சாதகமாக வந்துள்ளது என்றால் அதற்கு காரணம் நிலையான செலவு என்பது உண்மையான செலவை காட்டிலும் அதிகமாக உள்ளது இது மொத்த மாறுபாடான 286 சாதகமானது இதை மேலும் நாம் துண்டித்து விசாரித்து பார்த்தோமேயானால் இது சாத்தியப்படுகிறது நமக்கு பொருள் செலவு மாறுபாடு என்பது சாதகமாக உள்ளது எனவேதான் பொருள் விலை அல்லது பொருள் உபயோக மாறுபாடு சாதகமாக உள்ளது இப்போது பொருள் விலை மாறுபாட்டை கணக்கிடும்போது இந்த விஷயத்தில் முதல் உள்ளீடான பொருள் A இதற்கு மாறுபாடாக நூத்தி 198 7 என்பது பாதகமான செலவாக வந்துள்ளது இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த தயாரிப்பு எந்த சாதகமான செலவு மாறுபாட்டை தரவில்லை இப்போது பொருள் B இந்த விஷயத்தில் பொருள் B அதனுடைய MPV என்பதை நாம் கண்டுபிடித்துள்ளோம் அது சற்று பெரிய தொகையான ரூபாய் 575 சாதகமாக வந்துள்ளது இப்போது இதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் மொத்த கடைசி மாறுபாட்டை கணக்கிடும்போது அது நமக்கு சற்றேறக்குறைய சாதகமாகவே வருகிறது இதற்கு ஒரு காரணம் என்பதை நாம் கண்டுபிடித்தால் இதனுடைய பொருள் விலை மாறுபாடு மொத்த பொருள் மாறுபாடு என்பது எவ்வளவு எனவே இது இவ்வாறாக உள்ளது அதாவது மைனஸ் 198 75 ரூபாய் 575 இது எவ்வளவு வந்துள்ளது அதாவது பாதகம் 198 75 575 இது இரண்டையும் கூட்டும்போது விடை ரூபாய் 376 25 என்பது சாதகமாக உள்ளது எனவே இதன் பொருள் விலை என்பது இந்த விஷயத்தில் முக்கிய பங்கு வகித்தது இப்போது பொருள் B பற்றி பேசினால் விலை ஒரு முக்கிய பங்கு வகித்துள்ளது ஆனால் அதே விலை பொருள் A க்கு சற்று பாதகமாக ஆனால் குறைவான பாதகமாக வந்துள்ளது பொருள் B சாதகமான மாறுபாடாக வந்துள்ளது எனவே பொருள் விலை மாறுபாடு என்பது ஒருமுக்கிய பங்கு வகிக்கிறது அல்லது பொருட்செலவு மாறுபாடு சாதகமாக உள்ளது ஏனென்றால் இங்கு நமக்கு ரூபாய் 376 25 என்பது மிகப்பெரிய தொகையாக சாதகமாக வந்ததற்கு காரணமாக இருப்பது பொருள் விலை மாறுபாடு இப்போது பொருள் செலவு மாறுபாடு எவ்வளவு 286 இதன் அர்த்தம் இப்போது பொருள் உபயோக மாறுபாடு கொண்டு பார்த்தால் சற்று சந்தேகத்துக்கு இடமாக உள்ளது உபயோக மாறுபாடு பாதகமானது இப்போது பொருள் அளவு மாறுபாடு அல்லது பொருள் உபயோக மாறுபாடு என்பதை கணக்கிட்டால் அது பாதகமாக உள்ளது எனவே அந்த 376 என்பது பாதகமான வேறுபாடு ஆகும் பொருள் உபயோக மாறுபாடு கடைசியில் பொருள் செலவு மாறுபாடாக வந்திருக்கிறது அது இப்போது ரூபாய் 286 சாதகமானது எனவே இப்போது பொருள் உபயோக மாறுபாடு என்பதையும் கணக்கீட்டு அதன்மூலம் நமது கடைசி முடிவினை இந்த சிக்கலில் உள்ள மூன்றாவது மாறுபாடு என்ன என்பதை கணக்கிடுவோம் அதாவது பொருள் உபயோக மாறுபாடு என்று அழைக்கப்படுகின்ற MUV பொருள் உபயோக மாறுபாடு இதன் சூத்திரம் என்ன நாம் அந்த சூத்திரத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் சூத்திரம் நிலையான விலை ஒரு கிலோவிற்கு பெருக்கல் நிலையான அளவு கழித்தல் உண்மையான அளவு எனவே இப்போது விலை என்பது வருகிறது மாறுபாடு என்பதை நாம் கணக்கிடும்போது அடைப்புக்குறிக்குள் இருந்த அந்த காரணி இப்போது அடைப்புக்குறிக்கு வெளியே வரும் இதன் அர்த்தம் நாம் ஒரு கிலோவுக்கு பொருள் விலை மாறுபாடு என்பதை அடைப்புக்குறிக்குள் வைத்திருந்தோம் மேலும் இந்த விஷயத்தில் பொருள் செலவு மாறுபாடு அதாவது அளவு என்பது அடைப்புக்குறிக்குள் வருகிறது எனவே எளிமையாக இந்த சூத்திரத்தை ஞாபகத்தில் கொள்ளலாம் எனவே முதலில் நாம் பொருள் A என்பதற்கு கணக்கு செய்வோம் இப்போது பொருள A அல்லது உள்ளீடு A என்பதை எடுத்து அதனுடைய மாறுபாடு அதாவது அதன் விலை ஒரு கிலோவிற்கு ரூபாய் நாலு இப்போது சூத்திரம் என்பது என்ன சூத்திரம் என்பது நிலையான விலை ஒரு கிலோவுக்கு பெருக்கல் நிலையான அளவு கழித்தல் உண்மையான அளவு எனவே இதனுடைய அர்த்தம் இந்த விஷயத்திலே நாம் பொருள் A க்கு கணக்கிட்டால் அதனுடைய நிலையான விலை எவ்வளவு நாலு அதனுடைய நிலையான அளவு எவ்வளவு 800 கிலோ ஆனால் நாம் உண்மையான அளவு உபயோகித்தது 830 830 கிலோ என்பதன் அர்த்தம் பொருள் உபயோக மாறுபாடு பொருள் A இது 120 ரூபாய் பாதகமாக உள்ளது 120 பாதகம் என்றால் அதேபோன்று பொருள் B என்பது என்ன எனவே பொருள் B அதன் விலை ரூபாய் 3 பெருக்கல் அதனுடைய நிலையான அளவு எவ்வளவு 1200 கிலோ மேலும் உண்மையான அளவு நாம் உபயோகித்தது 1190 கிலோ எனவே மாறுபாடு இப்போது எவ்வாறு வந்துள்ளது 10 பெருக்கல் 3 மொத்தம் 30 இந்த முப்பது என்பது சாதகமானது எனவே இப்போது மொத்த MUV எவ்வளவு ரூபாய் 90 பாதகமானது ரூபாய் 90 பாதகமானது எனவே உங்களுடைய உண்மையான விடை இதில் என்னவென்றால் மாறுபாடு என்பது நாம் கணக்கீடு செய்யும் போது பொருள் உபயோகம் மாறுபாடு என்பது 90 எனவே இப்போது மொத்த மாறுபாடுகளை கணக்கிடுவோம் மாறுபாடுகளை எடுத்து அவைகளை சிறிது சோதித்துப் பார்ப்போம் பொருள் செலவு மாறுபாடு என்பதை சோதித்துப் பார்ப்போம் இதற்கு உதாரணமாக MCB என்பது MPB கூட்டல் MUV எனவே பொருட்செலவு மாறுபாடு என்ன இதை எடுத்துக் கொண்டோமேயானால் 286 25 சாதகமானது பொருள் விலை மாறுபாடு எவ்வளவு என்பதை முந்தைய பக்கத்தில் பார்த்தால் அதனுடைய மொத்தம் எவ்வளவு அது 376 25 என்பது சாதகமான மாறுபாடு 376 ஆமாம் இது சாதகமான மாறுபாடு இது சாதகமான மாறுபாடாக இருக்கிறது எனவே 376 25 கழித்தல் பொருள் உபயோகம் மாறுபாடு என்பது நமக்கு 90 ரூபாய் பாதகம் எனவே இதை நாம் கழித்திட வேண்டும் இதற்கு வரும் விடை 286 25 சாதகம் எனவே இரண்டு பக்கத்திலும் 286 25 சாதகமாகவே வந்துள்ளது இரண்டும் ஒன்றுக்கொன்று சமன் செய்துள்ளது எனவே நாம் எந்த முறையில் மாறுபாடுகளை கணக்கிட்டாலும் நமக்கு சரியான மாறுபாடுகளை கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என்பதை நிரூபித்துள்ளோம் எனவே நாம் தவறும்பட்சத்தில் பொருள் செலவு மாறுபாடு என்பதை இரண்டு கூறாகப் பிரித்தால் பொருள் விலை மாறுபாடு மற்றும் பொருள் உபயோக மாறுபாடு என்பது நமக்கு தெரிந்திருந்தால் செலவு கூடுவதற்கு உண்டான குற்றவாளி யார் என்பதை தெரிந்துகொள்ளலாம் மாறுபாடு என்பது பாதகமாக வரும்போது செலவை கட்டுப்படுத்த யார் உதவுவார்கள் என்பதை அறிந்து மாறுபாட்டை சாதகமாக முடியும்

35 என்பது ஆரம்ப கையிருப்பு 795 என்பது நாம் பொருள் கொள்முதல் செய்தது எனவே இவை இரண்டும் சேர்ந்து மொத்தம் எத்தனை 830 எனவே இந்த விஷயத்தில் நாம் உபயோகப்படுத்தியது 1150 1150 என்பது நாம் பொருள் கொள்முதல் செய்தது அதனுடைய 40 என்பது நமது ஆரம்ப கையிருப்பு எனவே மொத்தம் 1190 எனவே 1190 என்பதை நாம் மொத்தத் தொகை எனலாம் அதில் நாம் உபயோகப்படுத்தியது 830 மொத்த எடை எவ்வளவாக இருந்தாலும் நாம் உபயோகப்படுத்தியது 2020 கிலோ இது இரண்டு எடைகள் வித்தியாசப்படுகின்றன இதில் உண்மையை உண்மை எடை என்பது கலவையின் நிலையான எடைக்கு வித்தியாசப்படுகிறது இதற்குண்டான சூத்திரம் என்பதை பொருத்திப் பார்த்தால் நமக்கு மூன்றாவது சூத்திரம் இங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது அது என்னவென்றால் உண்மையான கலவையின் மொத்த எடை வகுத்தல் நிலையான கலவையின் மொத்த எடை பெருக்கல் நிலையான கலவையின் நிலையான செலவு கழித்தல் உண்மையான கலவையின் நிலையான செலவு எனவே இந்த சூத்திரத்தை உபயோகப்படுத்தினால் நமது மொத்த எடை உண்மையான கலவை எவ்வளவு இது 2020 கிலோ ஆனால் நிலையான எடை எவ்வளவு நிலையான கலவைக்கு நிலையான எடை எவ்வளவு 2000 கிலோ இப்போது நிலையான கலவைக்கு நிலையான செலவு என்பதை நாம் ஏற்கனவே கணக்கிட்டு வைத்திருக்கிறோம் அது ரூபாய் 6800 இதை நாம் அடைப்புக்குறிக்குள் வைத்து அதிலிருந்து உண்மை கலவையின் நிலையான செலவை கழிக்கவேண்டும் இப்போது நான் உண்மையான கலவையின் நிலையான விலையை கணக்கிட வேண்டும் இரண்டு பொருட்களுக்கும் இது வித்தியாசப்படும் முதல் விஷயத்தில் அதாவது பொருள் A B என்பது எவ்வளவு 830 கிலோ அதற்கு விலை ஒரு கிலோ நாலு ரூபாய் கூட்டல் இரண்டாவது பொருள் என்ன இரண்டாவது பொருள் என்பது 1190 கிலோ அதன் விலை ரூபாய் 3 விலை ஒரு கிலோ ரூபாய் மூன்று என்பது தெளிவாக இருக்கிறது எனவே மொத்த தொகையை கணக்கிடும் போது அது இவ்வாறாக வேலை செய்கிறது இந்த இரண்டு பாகங்களையும் தனித்தனி எண்களால் கணக்கிட்டால் வரும் விடை மொத்தம் ரூபாய் 6868 கழித்தல் ரூபாய் 6890 6868 கழித்தல் ரூபாய் 6890 எனவே இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் தொகையானது 6868 கழித்தல் 6890 என்பது ரூபாய் 22 பாதகமானது இந்த விலை 22 என்பது பாதகமானது எனவே இந்த மாறுபாடு என்பது பொருள் கலவை மாறுபாடு இதுவும் நமக்கு பாதகமான மாறுபாடாக அதாவது 22 என்பது பாதகமானது இத்துடன் நாம் ஐந்தாவது மாறுபாட்டை கண்டுபிடிக்க போகிறோம் ஐந்தாவது மாறுபாடு என்பது பொருள் விளைச்சல் மாறுபாடு பொருள் விளைச்சல் மாறுபாடு என்பதை கண்டுபிடிக்கும் சூத்திரம் என்ன இங்கு சூத்திரம் என்ன இதற்குண்டான சூத்திரத்தை உங்கள் எளிமையான ஞாபகத்திற்கு இங்கே நான் எழுதுகிறேன் நிலையான விலை பெருக்கல் உண்மையான விளைச்சல் கழித்தல் நிலையான விளைச்சல் சரி இப்போது நாம் நிலையான விலை என்பதும் அதனுடைய நிலையான மற்றும் உண்மையான விளைச்சல் கழித்தல் நிலையான விளைச்சல் என்பதை கணக்கீட்டு வரும் விடைதான் நிலையான விலை நிலையான விலை என்பது நான் சொன்னேன் ரூபாய் நாலு எப்படி ரூபாய் நாலு நிலையான செலவு என்ன இதை நாம் முந்தைய பக்கங்களில் கணக்கிட்டு இருக்கிறோம் நிலையான செலவு என்பது நாம் கணக்கிட படி நமக்கு மொத்த தொகையாக வருகிறது இங்கு நாம் பார்க்க வேண்டியது நிலையான வெளிப்பாடு என்பது நிலையான கலவையின் நிலையான செலவு வகுத்தல் மொத்த நிலையான அளவு எனவே நிலையான கலவையின் நிலையான செலவு என்ன நிலையான கலவையின் நிலையான செலவு என்பது நாம் ஏற்கனவே கணக்கிட்டு வைத்திருக்கிறோம் அது 68 அதை நான் தனியாக எழுதுகிறேன் இதனுடைய மொத்தம் தொகை என்ன அதை நீங்கள் நிலையான வெளிப்பாடு என்றும் நிலையான செலவு என்பதை நிலையான விலை என்றும் மொத்த நிலையான செலவு வகுத்தல் நிகர நிலையான வெளிப்பாடு எனவே நிகர நிலையான வெளிப்பாட்டை எவ்வாறு கணக்கிடும் என்றால் அதனுடைய விரயத்தை சரி செய்த பின் கண்டுபிடித்தோம் சரி இதனுடைய அர்த்தம் நிலையான கலவையின் நிலையான செலவு அது 6800 இதை நாம் ஏற்கனவே கணக்கீட்டு அதை நிகர நிலையான வெளிப்பாடு என்பதுடன் கணக்கு செய்தோம் இப்போது நமக்கு உள்ளீடு என்பது 2000 கிலோ அதிலிருந்து 15 விரயம் எனவே நாம் எதிர்பார்த்த வெளியீடு 1700 கிலோ இதனுடைய நிலையான விலை ரூபாய் நாலு இது நாலு இப்போது நாம் எடுக்க வேண்டியது உண்மையான விளைச்சல் உண்மையான விளைச்சல் எவ்வளவு உண்மையான விளைச்சல் என்பது நமக்குத் தரப்பட்டுள்ளது இதை நாம் பின்னோக்கி சென்று எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த வருடத்தின் இந்த மாதமான வருடம் 2002 கம்பெனி தயாரித்த வெளிப்பாடு என்பது 1700 கிலோ இது இறுதியான வெளிப்பாடு எனவே அதுவே உண்மையான வெளிப்பாடு உண்மையான விளைச்சல் இப்போது நிலையான விளைச்சல் எவ்வளவு எதிர்பார்த்த விளைச்சல் என்பது என்று நீங்கள் அதை அழைக்கலாம் உண்மையான விளைச்சல் கழித்தல் எதிர்பார்த்த விளைச்சல் எனவே நிலையான விளைச்சல் என்ன இங்கே நாம் பார்த்தோமேயானால் 1717 கிலோ 1717 கிலோ இதை நான் கணக்கிட்டு உள்ளேன் இந்த 1717 கிலோ என்பது உள்ளி டின் விகிதாசாரப்படி கணக்கிடப்பட்டது இங்கு உள்ளீடு என்பது எவ்வளவு உள்ளீடு என்பது 2020 2000 அல்ல நாம் உண்மையான உள்ளீடு என்கிற 2020 வகுத்தல் நிலையான உள்ளீடு 2000 கிலோ அதனுடைய உண்மையான வெளிப்பாடு 1700 கிலோ எனவே கொடுக்கப்படும் உள்ளீடு 2020 கிலோ என்றால் நிலையான விளைச்சல் எவ்வளவு அது 1717 கிலோ எனவே இதைப்பற்றி நான் பேசும்போது இது எதிர்மறையான மாறுபாடு இது பாதகமான மாறுபாடு இதை நாம் எடுக்கும் போது என்னுடைய வித்தியாசம் என்பது 17 எனவே இதை விலை கொண்டு பெருக்கும்போது நாலு பெருக்கல் 17 என்பது விளைச்சல் வேறுபாடு அதை கணக்கு செய்யும்போது விடை 68 பாதகம் இதுவே பாதகம் 68 எனவே இப்போது நாம் சரி பார்ப்பதை செய்ய வேண்டும் அப்படி நாம் சரி பார்க்கும் போது இந்த விடையை எளிமையாக கண்டுபிடிக்கலாம் என்னுடைய முதலாவது சோதனை என்பது பொருள் செலவு மாறுபாடு இது பொருள் விலை மற்றும் உபயோக மாறுபாடு எனவே இதை இரண்டு பக்கத்திலிருந்தும் சரிபார்த்து 2 பொருட்களையும் வைத்து கண்டுபிடித்தது என்பது 286 25 என்பது 2 விஷயத்திற்கும் பொருந்தும் இப்போது அடுத்த சோதனை என்பது பொருள் கலவை மற்றும் பொருள் விளைச்சல் மாறுபாடு எனவே இரண்டாவது சோதனையை செய்ய பொருள் உபயோக மாறுபாடு என்பது பொருள் கலவை மாறுபாடு கூட்டல் பொருள் விளைச்சல் மாறுபாடு பொருள் கலவை மாறுபாடு எவ்வளவு நாம் கண்டுபிடித்த பொருள் உபயோக மாறுபாடு இங்கே பொருள் உபயோக மாறுபாடு என்பது 90 பாதகமானது மேலும் பொருள் கலவை மாறுபாடு இதை நாம் கணக்கிட்டு வைத்திருப்பது 22 பாதகமானது மேலும் இது 68 பாதகமானது எனவே இது மொத்தம் எவ்வளவு வந்துள்ளது 90 என்பது 90க்கு சமமானது இதை இரண்டு பக்கத்திலிருந்தும் பார்த்தாலும் இரண்டு பக்கமும் 90 என்பது 90 க்கு சமம் இப்போது நாம் மாறுபாடுகளை சரியாகவே கணக்கிட்டு உள்ளோம் இங்கு நமக்கு கிடைத்த எல்லா மாறுபாடுகளும் சரியே எனவே இந்த 5 மாறுபாடுகளையும் கண்டுபிடித்த பின்பு நாம் அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அது சாதகமாகும் அல்லது பாதகமாகவும் இருக்கலாம் எனவே மாறுபாடுகள் என்பதே மோசமானது மாறுபாடுகள் என்பது வரக்கூடாது மாறுபாடுகள் என்றாலே மோசம்தான் எனவே அதற்கான காரணங்களை நாம் இங்கே கண்டுபிடிக்க வேண்டும் இதைப்பற்றி நான் அடுத்த வகுப்பில் பேசுகிறேன் அதற்குண்டான காரணங்களை கண்டுபிடித்து அதன் மாறுபாடுகள் மேலும் அதனுடைய காரணங்களை எவ்வாறு கவனித்துக்கொள்வது மற்றும் இந்த காரணங்களினால் அடுத்த முறை மாறுபாடு ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும் எனவே இந்த எல்லா காரணங்களினாலும் இதனை எப்படி ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை அடுத்த வகுப்பில் பேசுகிறேன் நன்றிகள் பல